மனித வள மேலாண்மை பற்றிய வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என் பெயர் ஆராத்னா மாலிக் இப்பாடத்திட்டத்தை கற்றுக் கொள்ள நான் உங்களுக்கு உதவுகிறேன் நாம் வெவ்வேறான பணியாளர்களை கையாளுவது குறித்த தலைப்பை பார்த்தோம் ஒரு மனித வள மேலாளராக வெவ்வேறு சூழல்களில் நீங்கள் சந்திக்கும் வெவ்வேறு பணியாளர்களை எப்படி கையாளுவீர்கள் என்பது பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த விரிவுரையானது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்தப் போகிறது ஒழுங்குப்படுத்துவதற்கான தேவையைத் தடுப்பதற்காக நீங்கள் செயலாக்கக்கூடிய HR யுக்திகள் பற்றிப் பார்ப்போம் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதைப் பற்றிப் பேசினோம் ஒழுக்கத்தை எப்படி நிர்வகிப்பது என்பது குறித்துப் பேசினோம் ஒழுங்கு நடத்தைகளுக்கு உத்திரவாதம் அளிக்கக் கூடிய சூழல்களை கையாளுவதற்காக நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் விவாதித்தோம் இப்போது நான் மிக மிக முக்கியமான ஒன்றைப் பற்றிய விவாதிக்கப் போகிறேன் அதாவது எவ்விதமான ஒழுங்கு நடவடிக்கைகளையும் நீங்கள் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றிப் பார்ப்போம் இந்த சூழ்நிலைகளைச் சமாளிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளைப் பற்றிக் குறிப்பிடுகிறேன் அல்லது நம் வேலையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளைக் கையாளும் போது மனித வள மேலாளர்களாகிய நாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவையைத் தடுக்க வேண்டும் அதனால் இது இரு தரப்பிலும் வெற்றி காணும் சூழலாக இருக்கலாம் அதாவது பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் அல்லது மேலாளர்கள் அல்லது மேலதிகாரிகள் பொறுப்பேற்கும் நபர்கள் நிறுவனத்தின் செயல்முறைகள் மற்றும் செயல்பாடுகளின் பொறுப்பாளர் ஆகியோருக்கு நடுவே வெற்றியைப் பெறும் சூழலாக இருக்கலாம் ஆகவே நாம் அதைப் பற்றிப் பார்ப்போம் நான் இந்த குறிப்பிட்ட விரிவுரையை எடுப்பதற்காகப் பயன்படுத்திய பாடப் புத்தகத்தை இங்கே குறிப்பிட்டு இருக்கிறேன் இது கோமஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய ஒரு புத்தகமாகும் நாம் மனிதர்கள் பணியாளர்களில் சிலர் சோகமாக இருப்பார்கள் சிலர் கோபப்படுவார்கள் சிலர் மோதல்களில் ஈடுபடலாம் பணியாளர்கள் பல விதமான சூழல்களில் பல வகையான குறைகளுடன் உங்களிடம் வருவார்கள் அவர்கள் உங்களிடம் வந்து சத்தமாகக் கூச்சலிடக் கூடும் அவர்களுடைய கோபத்தை உங்கள் மீது காட்டி விடலாம் அதன் பின்னர் ஒரு திறமையுள்ள மனித வள மேலாளர்களாக இருக்கும் உங்களிடம் அவர்கள் வரலாம் எதற்காக நான் அவ்வகையில் நடத்தப்படவில்லை என்று கூறுங்கள் சூழல் ஏன் இப்படி மாறிப் போனது ஒரு மனித வள மேலாளராக நடப்பதைப் புரிந்து கொண்டு அந்த சூழலைச் சமாளிப்பதற்கான ஒரு யுக்தியை அளிப்பதென்பது உங்களுடைய பணியாகும் ஆகவே ஒரு திறமையுள்ள மனித வள மேலாளராக இருக்கும் உங்களிடம் மிகவும் கோபமாக இருக்கும் ஒரு பணியாளர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அந்த சூழலை எப்படிக் கையாளுவீர்கள் நீங்கள் அந்த சூழலை முறையாக கையாண்டால் அல்லது நீங்கள் அந்த சூழலை ஒரு குறிப்பிட்ட உயர் நிலையில் கையாண்டால் அல்லது அந்த சூழலை நீங்கள் லாஜிக்கலாக கையாண்டால் ஒருவரை ஒழுங்குப்படுத்த வேண்டிய தேவையை நீக்க முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மிகவும் கோபமாக இருக்கும் ஒரு நபர் உங்களிடம் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த நபரின் உணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதிப்பது தான் அதில் நீங்கள் குறுக்கிடக் கூடாது குறுக்கிடுவதைத் தவிர்த்திடுங்கள் மிக அதிக கோபத்துடன் உங்களிடம் ஒரு நபர் வரும் போது அவருடைய அல்லது அவளுடைய கோபத்தை வெளிப்படுத்த விடுங்கள் அவர்கள் சொல்ல விரும்புவதைச் சொல்ல அனுமதியுங்கள் அனைத்தையும் அவர்கள் கொட்டித் தீர்க்கட்டும் அதன் பின்னர் அவர்களின் சூழலை முடிந்தவரை ஒப்புக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதற்காக அவர்கள் சொல்லும் அனைத்தையும் ஒப்புக் கொள்ளச் சொல்லி உங்களிடம் சொல்லவில்லை மிகவும் அசௌகரியமாக இருக்கும் ஒரு நபரின் கண்ணோட்டத்திலிருந்து சூழலைப் புரிந்து கொள்ள இது உதவுகிறது ஆகவே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று எனக்குத் தெரியும் நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கூறுங்கள் நீங்கள் இதைச் சொன்ன அடுத்த நொடியே மிகுந்த கோபத்துடன் வந்த அந்த நபர் தாம் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று உணருவார்கள் அவர்கள் ஆதரிக்கப்படுவதாக உணருவார்கள் உங்களுக்குத் தெரியுமா இதுமட்டுமல்லாது இப்படிப் பேசுவதால் அவர்களை ஒழுங்குப்படுத்த வேண்டிய நம்முடைய தேவையும் குறையக் கூடும் அல்லது அவர்கள் இன்னும் எதிர்மறையான செயல்களை அவர்கள் வெளிப்படுத்துவதும் குறைய வாய்ப்புள்ளது ஆகவே ஒரு திறமையுள்ள மனித வள மேலாளராக உங்களிடம் வரும் நபர் மீது உண்மையிலேயே நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் உண்மையிலேயே நீங்கள் அந்த நபரின் எண்ணங்களைக் கேட்பதில் ஆர்வமாக இருந்தால் உண்மையிலேயே அந்த நபருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருந்தால் ஒரு HR மேலாளராக நீங்கள் செய்யக் கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இது இருக்கும் பின்னர் இது அவர்களை அமைதிப் படுத்த உதவும் அடுத்து இருப்பது பிரச்சனையை ஒப்புக் கொள்ளுதல் நிச்சயமாக ஒரு பணியாளர் எல்லா விஷயங்களையும் தனக்குள் புதைத்து வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையில் சிக்கிய பணியாளர் குறிப்பிட்ட விஷயங்களைப் பற்றி உங்களிடம் பேசுவதற்காக உங்கள் அலுவலக அறைக்கு வருகிறார் அப்படி வரும் பணியாளர் நிறைபவற்றைப் பற்றிப் பேச உங்களிடம் வருகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது தயவுசெய்து அந்த பிரச்சனையை நிராகரிக்காதீர்கள் அவர்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனையை ஒப்புக் கொள்ளுங்கள் உங்களால் அதைப் புரிந்து கொள்ள முடியலாம் அல்லது புரிந்து கொள்ள முடியாமலும் போகலாம் ஆனால் நீங்கள் எப்போதுமே அதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர்கள் பிரச்சனையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒப்புக் கொண்டீர்களேயானால் அவர்கள் அது பற்றி உங்களிடம் பேசுவதில் மிகவும் சௌகரியமாக உணருவார் அதன் பின்னர் எல்லா பங்குதாரர்களும் ஒப்புக் கொள்ளாவிட்டாலும் அவர்களில் பெரும்பாலானோர் ஒப்புக் கொள்ளக் கூடிய ஒரு தீர்வுக்கு நீங்கள் இருவரும் வர நேரிடலாம் அடுத்து இருப்பது உங்களால் முடிந்த அளவிற்கு மன்னிப்பு கேட்டல் எதற்கும் காரணம் காட்டி தவிர்க்காதீர்கள் நிறுவனம் உங்களை இப்படி நடத்தியதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர்களிடம் சொல்லாதீர்கள் ஆனால் நீங்கள் இப்படிக் கூறலாம் அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியத்திற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லலாம் அல்லது இந்த விஷயத்தை முன்பே உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து என்னால் பார்க்க முடியாமல் போனதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லலாம் அல்லது இப்போது வரை இந்த சூழல் பற்றி எனக்குத் தெரியாது என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லலாம் மேலும் நீங்கள் என்னிடம் வந்து பேச வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்குச் சூழல் பெரிதாகி விட்டது ஆகவே இப்போது என்னிடம் வந்திருப்பது வேண்டுமானால் பரவாயில்லை ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலையைப் பொறுத்து முன்பே இதில் கவனம் செலுத்தி இருக்கலாம் நீங்கள் அந்த முயற்சியையும் மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் என்னால் உங்களுக்கு உதவ முடியாமல் போனதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் விஷயம் கையை மீறிச் சென்று விட்டது நீங்கள் இது பற்றி என்னிடம் வந்து பேசுவதற்காக நேரம் செலவிட வேண்டியிருந்தது அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இப்படிச் சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த பணியாளர் தாம் பாதுகாப்பாக இருப்பதாக உணருவார் சம்பந்தப்பட்ட அந்த பணியாளரின் மனதில் இரக்கம் உண்டாகும் அதனால் அவரின் கோபம் கொஞ்சம் தணிய வாய்ப்புள்ளது அத்துடன் எதிர்மறையான நடத்தைகள் அவர்களிடமிருந்து வெளிப்படுவதையும் நம்மால் தடுக்க முடியும் அந்த பணியாளர் கோபத்தில் எந்த பொருளையும் போட்டு உடைத்து நாசப்படுத்த மாட்டார் அல்லது கோபத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ள மாட்டார் தன்னுடைய குறைகள் உங்களுடைய அதிகார எல்லைக்குள் கேட்கப்படுகிறது என்று உணர்ந்து அமைதியடைவார் நம் எல்லோருக்குமே ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பு உள்ளது போன விரிவுரையில் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய அதிகார வரம்பு முடியும் இடத்தில் உங்களுக்கான அதிகார வரம்பு ஆரம்பமாகிறது நம் எல்லோருக்குமே தனித்தனி வரம்புகள் காணப்படுகிறது அந்த வரம்புகளைத் தாண்டி நாம் செல்லக் கூடாது சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் நாம் சூழலின் நிலையைப் பற்றிக் குறிப்பிடலாம் எப்போதுமே நாம் நம்முடைய அதிகார வரம்பிற்குள் தான் செயல்பட வேண்டும் அத்துடன் சம்பந்தப்பட்ட பணியாளருக்கு உதவி செய்ய முயற்சிகையில் நம்முடைய அதிகார வரம்பை மீறி விடக் கூடாது ஆனால் உதவியை நாடி நம்மிடம் வரும் பணியாளருக்கு நம்மால் முடிந்த எல்லா வித உதவியையும் செய்ய வேண்டும் நாம் அவருக்கு உதவி செய்ய முற்படுகிறோம் என்பதை அந்த பணியாளர் உணருகின்ற அடுத்த நிமிடமே அவருடைய கோபம் குறைய வாய்ப்புள்ளது அத்துடன் அங்கு மேற்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் நீக்கப்படுகிறது அடுத்ததாக இருப்பது அவுட்கம்மை மதிப்பிடுதல் நீங்கள் எதைச் செய்தாலும் சரி அல்லது எதை சொன்னாலும் சரி தயவுசெய்து அது எந்தளவிற்குச் சூழலில் தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதைக் கண்டுபிடியுங்கள் அதன் பின்னர் ஒரு திறமையுள்ள மனித வள நபராக எந்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானியுங்கள் ஆகவே அடுத்ததாக இருப்பது பண்புகள் மீண்டும் இது பல விஷயங்களோடு தொடர்பு படுகிறது அந்த பணியாளரின் பழைய பதிவுகள் என்னென்ன என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும் அந்த பணியாளரான அவருக்கு அல்லது அவளுக்கு எதிரான சட்ட வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதா அதாவது இருசக்கர வாகனம் அல்லது சாலை விதிமுறை மீறல்கள் போன்ற சில வழக்குகள் தீவிரமாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது தீவிரமாக இருக்கலாம் ஆனால் அவை மிகவும் தீவிரமான வழக்குகளாக இருந்தால் அது பற்றி உங்கள் நிறுவனம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதுவே மறுபுறம் நிறுவனத்திலிருந்து பொருட்களைத் திருடியதாக அல்லது பணத்தை முறைகேடாகப் பயன்படுத்தியதாக அந்த பணியாளர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அது மிகத் தீவிரமான ஒரு பிரச்சினையாக பார்க்கப்பட வேண்டும் அல்லது அந்த பணியாளர் மீது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுப் பதிவாகி இருந்தால் அது அதிதீவிர பிரச்சினையாக மாறும் அதனால் அந்த பணியாளருக்கு ஏற்ற ஒரு தீர்வை அளிக்கும் முன்பாக நீங்கள் இதைக் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஆகவே இதுபோன்ற விஷயங்களை உங்களால் முடிந்தவரைச் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் எதிர்காலத்தில் அந்த பணியாளர் எப்படி நடந்து கொள்வார் என்பதைக் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நிறுவனத்தில் பல குழுக்கள் நேர்காணல்கள் செய்யும் பணியில் ஈடுபடுகிறார்கள் பலரின் ஈடுபாட்டினால் பரிந்துரையின் மூலம் திறமையில்லாத நபர்களை பணியில் அமர்த்தக் கூடிய நிலை குறைகிறது அதனால் முடிந்தவரை உங்களுடைய நேர்காணல் குழுவில் நிறைய நபர்களை வைத்திருங்கள் சம்பந்தப்பட்ட நபரை வெவ்வேறு விதமான மனித வள அதிகாரிகளின் தலைமையில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்று நேர்காணல்களுக்கு உட்படுத்துங்கள் அந்த அதிகாரிகளில் ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கலாம் நிறுவனத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நேர்காணல்களில் அமர்ந்திருக்கலாம் நிறுவனத்தின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் அந்த நேர்காணல்களில் அமர்ந்திருக்கலாம் ஆகவே இது அந்த நபரை நீங்கள் எந்த அளவிற்கு முக்கியமானவராகக் கருதுகிறீர்கள் என்பதைச் சார்ந்து இருக்கிறது அத்துடன் இந்த பதவி எந்தளவிற்கு முக்கியமானது என்று உங்களுக்குத் தெரியும் சில சமயங்களில் உங்கள் நிறுவனத்தில் பல சுற்றுகளை நேர்காணல்களை நடத்த போதிய வளங்கள் இருக்காது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் முடிந்தவரை உங்கள் நேர்காணல் குழுவில் நிறையப் பேரை வைத்திருங்கள் பல்வேறு பணியாளர்களை அல்லது பல நேர்காணல் செய்யும் நபர்களை இதில் ஈடுபடுத்துங்கள் அப்படிச் செய்வதால் ஒருவருக்கு மட்டும் சாதகமாகச் செயல்படும் சார்புநிலை என்பது அங்கே ஏற்படாது உதாரணமாக நேர்காணல் செய்பவர்கள் குழுவில் ஒரே பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கக் கூடாது அப்படிச் செய்வதால் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்களை மட்டுமே நீங்கள் ஆதரிப்பதாக உங்கள் மீது குற்றம் சாட்டப்படாது அதாவது தனது ஊரைச் சேர்ந்த இன்னொருத்தர் இருந்தால் அவர்களைப் பிடித்துப் போவதென்பது மனித இயல்பு தானே அதனால் நேர்காணல் செய்யும் அறையில் இருப்பவர்கள் ஒரே பிராந்தியத்தை அல்லது சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நேர்காணலுக்கு வரும் நபர்கள் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை வேலைக்கு எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆகவே என்னை அவர்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை ஏனெனில் இந்த நபர்கள் வெவ்வேறு பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அவர்கள் தங்களுடைய பிராந்தியத்தைச் சேர்ந்த நபர்களையே வேலைக்கு பரிந்துரைத்தார்கள் அதனால்தான் என்னை வேலைக்கு அமர்த்தவில்லை என்ற புகார்கள் எழலாம் அப்படி ஏற்படுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அடுத்ததாக கேண்டிடேட்ஸின் பண்புகளையும் எதிர்பார்க்கப்பட்ட வேலையில் அவர்களுக்கு இருக்கும் திறைமையையும் மதிப்பிடுவதற்கு சில நாட்கள் வரை குணநலன்களுக்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இது சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இது இந்திய இராணுவத்திலும் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே இவற்றைக் கருத்தில் கொள்வது மிகவும் அவசியமானதாகும் இது பணியாளர்களுக்கு தங்களின் சூழலைத் தெரிந்து கொள்ள மிகவும் உதவுகிறது அதே போல் மன அழுத்தத்தின் கீழ் கேண்டிடேட் வேலை செய்யும் திறமை உடையவரா இல்லையா கேண்டிடேட் உடலளவில் குறிப்பிட்ட விஷயங்களைச் செய்ய தகுதியானவரா இல்லையா என்பதை நேர்காணல் குழு தெரிந்து கொள்ள இந்த சோதனைகள் உதவுகிறது இங்கே குணநலன்களுக்கான சோதனைகள் செய்யப்படுகிறது அதேபோல் உடற்தகுதி சோதனைகள் செய்யப்படுகிறது மேலும் நேர்காணல்களும் நடத்தப்படுகிறது குறிப்பிட்ட காலம் வரை நடக்கும் இவற்றின் மூலம் கேண்டிடேட்டின் நடத்தை கண்காணிக்கப்படுகிறது அழகி போட்டிகளிலும் இதுபோல் சோதனைகள் நடத்தப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் அங்கே அழகிகள் பலர் ஒன்றாக ஒரே இடத்தில் இணைக்கப்படுகின்றார்கள் அத்துடன் அவர்களுடைய நடத்தை ஒவ்வொரு நாளாகக் கண்காணிக்கப்படுகிறது எனவே பல சூழ்நிலைகளில் இதுபோல் நடக்கிறது ஆனால் இது உங்களுடைய நிறுவனம் எதைத் தேடுகிறது என்பதைச் சார்ந்தே இருக்கும் வேலைக்கான ஆட்களை நீங்கள் எப்படி எடுக்கத் திட்டமிட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய நிறுவனத்தில் இதுபோன்ற சோதனைகள் நடத்துவதற்கு போதிய வளங்கள் உள்ளதா என்பதை அடிப்படையாகக் கொண்டிருக்கும் ஆகவே வேலைக்கு ஆள் எடுப்பதில் நீங்கள் எந்தளவிற்கு அதிக நேரத்தையும் வளங்களையும் செலவிடுகிறீர்களோ அந்தளவிற்கு பணியில் அமர்த்தப்பட்ட பின் பணியாளர்கள் தவறாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆகவே ஒரு நபர் எதிர்காலத்தில் செய்யப் போகும் வேலைக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை முடிந்தவரை மதிப்பீடு செய்ய வேண்டும் அத்துடன் இப்படிச் செய்வதால் எதிர்காலத்தில் நிறையப் பிரச்சனைகள் ஏற்படுவதைத் தடுக்கலாம் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த பிரிவு என்னவென்றால் பயிற்சி மற்றும் வளர்ச்சி ஆகும் பயிற்சி மற்றும் வளர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் பணியாளர்களை வேலைக்கு எடுத்தவுடன் நாம் பயனுள்ள ஓரியண்டேஷன் நிகழ்ச்சிகளை வைக்க வேண்டும் இதுவே அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது பயனுள்ள ஓரியண்டேஷன் நிகழ்ச்சிகள் மூலம் நிறுவனத்தின் மதிப்புகளையும் நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எது என்பதையும் புதிதாக வந்த பணியாளர்களுக்கு எடுத்துரைக்கலாம் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புது பணியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் எடுத்துக்காட்டாக ஆசிரியர் பணியில் குறிப்பாக கரக்பூரில் உள்ள IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் எங்களை போன்ற பேராசிரியர்கள் தங்களின் ஆராய்ச்சிக்கும் பாடத்தை கற்பிப்பதற்கும் அதிக நேரத்தை ஒதுக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறோம் யாருமே எங்களிடம் இரவு 8 9 10 மணி வரை எங்களுடைய அலுவலக அறைக்குள்ளேயே உட்கார வேண்டும் என்று சொல்வது கிடையாது ஆனால் அவ்வளவு நேரம் வரை இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அவ்வாறுச் செய்ய எங்களுக்கு எல்லா வித ஆதரவும் அளிக்கப்படுகிறது ஆகவே உங்களுக்கேத் தெரியும் நிறுவனத்தின் கலாச்சாரமானது நாங்கள் வேலைக்கு வர வேண்டும் என்று விரும்பும் அளவுக்கு உள்ளது நாங்கள் எல்லோருமே வேலைக்கு வருவதில் ஆர்வம் காட்டுகிறோம் நாங்கள் எல்லோருமே எங்களது அலுவலகங்களுக்குச் செல்வதில் விருப்பம் கொள்கிறோம் எங்கள் மாணவர்கள் மீதும் எங்களுடைய போதனையின் மீதும் எங்களது ஆராய்ச்சியின் மீதும் ஆர்வம் காட்டுகிறோம் அத்துடன் எங்களுக்கு எல்லா வித வளங்களும் அளிக்கப்பட்டுள்ளது எனவே அலுவலக நேரங்களுக்கும் வீட்டில் இருக்கும் நேரங்களுக்கும் நடுவே வரம்புகள் எதுவும் விதிக்கப்படவில்லை எனவே இது பற்றி உங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொருவருடைய குடும்பமாக உள்ளது மேலும் இதுவும் கூட மகிழ்ச்சி நிகழ்ச்சி நிறைந்த மிகப்பெரிய குடும்பத்தை போன்றது தான் அதற்கு இங்குள்ள கலாச்சாரம் அந்தளவிற்கு இருப்பது தான் காரணம் ஒருவேளை உங்களுக்கு இந்த கலாச்சாரம் பிடிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு இது மகிழ்ச்சியைத் தராவிட்டாலும் நீங்கள் IIT கரக்பூர் போன்ற இடத்திற்கு வந்திருக்க மாட்டீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் நடுவே தெளிவான இடைவெளி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதுபோன்ற நிறுவனங்களோ அல்லது நகரத்தில் உள்ள தொழிற்சாலைகளோ உங்களுக்கானது கிடையாது நகரத்தில் உள்ள தொழிற்சாலைகள் பற்றி எனக்குத் தெரியாது அதில் எனக்கு நேரடியான அனுபவம் ஏதும் கிடையாது தொழிற்சாலைகளை அடிப்படையாகக் கொண்ட நகரங்கள் கூட இதுபோன்று தான் இருக்கும் என்று நான் கேள்விப் பட்டிருக்கிறேன் அதை வைத்துச் சொல்கிறேன் ஆகவே உங்களுக்கேத் தெரியும் வேலைக்காக எல்லோருமே தங்குமிட வசதிகளை அளிக்கிறார்கள் அத்துடன் எல்லோருமே வேலைக்குச் செல்வதை விரும்புகிறார்கள் மேலும் நீங்கள் எப்போதும் அதே நபர்களுடன் ஒன்றாகச் சேர்ந்து வேலை பார்க்கிறீர்கள் மாலை வேளையிலும் அவர்களோடும் ஒன்றாக இருக்கிறீர்கள் எனவே இப்படித் தான் ஒரு நிறுவனத்தில் நட்புறவு உருவாகிறது இதையே வின் வின் சூழல் என்கிறோம் அதாவது இரு தரப்பிற்கும் வெற்றி கிடைக்கும் சூழலைக் குறிப்பிடுகிறது ஏனெனில் பணியாளர்கள் அந்த நிறுவனத்தில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டதாக உணருவார்கள் மேலும் நிறுவனமானது தனது பணியாளர்களை நன்கு கவனித்து வருவதாக உணரும் பயனுள்ள ஓரியண்டேஷன் நிகழ்ச்சிகளானது நிறுவனத்தின் எதிர்பார்ப்புகளோடு பணியாளர்களை ஒன்றிணைக்கிறது மேலும் அந்த நிகழ்ச்சிகளில் நிறுவனம் உங்களிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறது என்று உங்களிடம் சொல்லப்படுகிறது நிறுவனத்தின் மதிப்புகள் என்ன கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்று எடுத்துரைக்கும் அத்துடன் இவை எல்லாமே பணியாளர்களுக்கு தங்களின் நடத்தைகளைச் சிறந்ததாக்க உதவுகின்றன உங்களிடம் நிறுவனம் எதை எதிர்பார்க்கிறது என்று தெரிந்து விட்டால் உங்களுடைய திறனைக் கொண்டு உங்களால் முடிந்த அனைத்தையும் நிறுவனத்திற்கு அர்ப்பணிப்பீர்கள் ஆகவே நிறுவனம் உங்களை குறிப்பிட்ட பாதையில் வழிநடத்தும் அதேபோல் ஆரம்பக்கால பயிற்சி திட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் பயிற்சிகள் உங்களிடம் உள்ள திறனுக்கும் உங்களிடம் அளிக்கப்பட்ட வேலையைச் செய்யத் தேவையான திறனுக்கும் இடையே உள்ள இடைவெளிகளைக் குறைத்து உங்கள் தகுதிகளை மேம்படுத்தும் ஆகவே பணியாளர்கள் வளர்ச்சி அடைய விரும்புகிறார்கள் எப்படி வளர்ச்சி அடைவது என்பதை பணியாளர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் பணியாளர்கள் தங்கள் திறன்களை இன்னும் மேம்படுத்த விரும்புகிறார்கள் நம்மிடம் உள்ள அனைத்தையும் நாம் பயன்படுத்த விரும்புகிறோம் மேலும் நாம் எல்லோருமே அப்டேட்டடாக இருக்க விரும்புகிறோம் ஒருவேளை நம் வேலையைச் செய்வதற்காக நமக்குத் தேவைப்படும் திறன்களை கற்றுத் தருவதற்கும் நமது திறன்களை மேம்படுத்துவதற்கும் நிறுவனம் வாய்ப்புகளை உண்டாக்கித் தந்தால் நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம் நாம் வேலைக்குச் செல்ல விரும்புகிறோம் மேலும் இவை எல்லாமே இறுதியில் நிறுவனத்தில் ஏற்படும் பிரச்சனைகளைக் குறைக்க உதவுகின்றன ஆகவே இரு தரப்பிலும் வெற்றியைப் பெறும் சூழல் என்பது இது தான் ஒரு நிறுவனம் மிகச் சிறந்த ஓரியண்டேஷன் நிகழ்ச்சிகளையும் மறு பயிற்சி திட்டங்களையும் செயல்முறைப் படுத்துவதென்பது மிகவும் பயனுள்ள முதலீடாகக் கருதப் படுகிறது பணியாளர்கள் முறையான பயிற்சியை பெறுகிறார்கள் வருங்காலத்தில் நிறுவனத்தில் அவர்கள் எதையெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அவை அனைத்தும் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது அத்துடன் அவர்களுடைய திறன்களை இன்னும் மேம்படுத்தும் வகையில் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படுகிறது இது பணியாளர்களாக அவர்களை வளர்ச்சி அடைய உதவுகிறது இந்த பயிற்சியில் தங்களுடைய சப்பார்டினேட்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஃபீட்பேக் அளிக்கும் மேற்பார்வையாளர்கள் பிரச்சனை ஏற்படும் சூழல்களில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குப் பதிலாக கவுன்சிலிங் மூலம் ஆரம்பத்திலேயே அதில் தலையிட்டு பிரச்சனையைச் சரிசெய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இதைப் பற்றி நான் போன விரிவுரையில் கூறியிருந்தேன் ஒரு மனித வள பணியாளராக ஊழியர்கள் செய்யும் வேலையைத் தடுப்பதென்பது நம் வேலை கிடையாது அவர்களை ஒழுங்குபடுத்துவதும் நம் வேலை கிடையாது நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் இதுவே நாங்கள் உங்களுக்குத் தரப் போகும் தண்டனை என்று அவர்களிடம் சொல்வது நம் வேலை கிடையாது ஒரு மனித வளப் பணியாளர்களாகிய நமது வேலை என்னவென்றால் முடிந்தவரை உற்பத்தித் திறனை அதிகரித்து நம் நிறுவனத்திலேயே தொடர்ந்து வேலைப் பார்க்கும் வகையில் நம் ஊழியர்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் எளிதாக்குவதாகும் ஆகவே மேற்பார்வையாளர்கள் தங்கள் பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஃபீட்பேக்கை தருகிறார்கள் இதனால் தங்களுடைய மேற்பார்வையாளர்கள் தங்கள் மீது நன்கு அக்கறை காட்டுகிறார்கள் என்று பணியாளர்கள் உணருவார்கள் அடுத்து இருப்பது தொழில் வளர்ச்சிக்கான ஏணிப்படிகள் அல்லது தெளிவான மற்றும் வெற்றி அடையக் கூடிய தொழில் முன்னேற்றத் திட்டங்கள் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான ஆதரவை அளித்தல் இது நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களை எப்படி முன்னேற்றுவது என்பதைக் காட்டுகிறது நிறுவனத்தில் பணியாளர்களால் எப்படி முன்னேற முடியும் எப்படி தங்களின் பதவி உயர்வுகளைப் பெறுவது போன்ற விஷயங்களை அவர்களிடம் சொல்லுங்கள் இப்படிச் செய்வதால் அவர்கள் தொடர்ந்து நிறுவனத்திலேயே இருக்க முன்வருவார்கள் ஆகவே தொழில் முன்னேற்றப் பாதை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் அதைத் தெளிவுபடுத்த வேண்டும் இதனால் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் அது அவர்களுடைய கரியரை இன்னும் மேம்படுத்த ஊக்குவிக்கும் அதுமட்டுமல்லாது நிறுவனத்தில் பிரச்சனைகளும் குறைவாகவே ஏற்படும் அடுத்து இருப்பது HR திட்டமிடல் நாம் வளர்ச்சி பற்றி பேசினோம் இல்லையா இப்போது கொஞ்சம் திட்டமிடல் குறித்து பேசுவோம் நாம் திட்டமிடல் பற்றிப் பேசுகிறோம் என்றால் வேலைகளை வடிவமைப்பது குறித்துப் பேசுகிறோம் என்று அர்த்தம் நாம் ஏற்கனவே HR திட்டமிடல் பற்றிப் பல வழிகளில் விவாதித்தோம் ஆகவே பணியாளர் ஒவ்வொருவரின் சிறந்த திறமைகளைப் பயன்படுத்தும் வகையில் வேலையை வடிவமைக்க வேண்டும் வேலைகள் என்பது ஒன்றோடொன்று பிணைக்கப்படக் கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதாவது ஒரே மாதிரியான பண்புகளைக் கொண்ட வேலைகள் அனைத்தையும் ஒரே பிரிவின் கீழ் ஒன்றாக இணைக்க முடியும் மேலும் அந்த பிரிவிற்குள் காணப்படும் பதவி உயர்வுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பணியாளர்களுக்குத் தெளிவுபடுத்த வேண்டும் வேலை குறித்த விளக்கங்களும் பணித் திட்டங்களும் பணியாளர்களிடம் தெளிவாக தொடர்பு கொள்ளும் வகையிலும் அவர்கள் பொறுப்பேற்கக் கூடிய அளவிற்குச் செயல்திறனை தரும் வகையிலும் உருவாக்கப்பட வேண்டும் ஆகவே HR திட்டமிடல் எடுத்துக் கொண்டால் அதில் நாம் பணியாளரிடம் அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று கூறுகிறோம் அவர்களுடைய வேலை என்னவென்று நாம் அவர்களுக்குச் சொல்கிறோம் அத்துடன் அவர்களுடைய வேலைத் திட்டங்களை உருவாக்க அவர்களுக்கு உதவுகிறோம் அல்லது நாம் அவர்களுக்கு வேலைத் திட்டங்களைக் கொடுத்து உதவுகிறோம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது எப்போது எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர்களிடம் சொல்கிறோம் அவர்களுக்குக் காலக்கெடுவை அளிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பொறுப்புடைமையில் அவர்களை நிலைநிறுத்துகிறோம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அது எப்போது எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர்களிடம் கூறுகிறோம் அவர்களுக்கு நியாயமான அளவு ஒரு கால அளவை அளித்து அதற்குள் வேலையைச் செய்யச் சொல்லுங்கள் பின்னர் அவர்கள் செய்து முடித்த பின் அதை நாம் மீண்டும் சரிபார்த்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்ன வரப் போகிறது என்று பணியாளர்களுக்குத் தெரிந்து விட்டால் அவர்கள் ஒரு நியாயமான இலக்கினை நிர்ணயிப்பார்கள் அதன் பிறகு விரும்பத்தகாத நடத்தையில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடும் அடுத்தது வேலைகள் மன்னித்து விடுங்கள் நான் முதலாவதாக இருப்பதைச் சொல்ல மறந்து விட்டேன் அதாவது பணியாளர் ஒவ்வொருவரினுடைய சிறந்த திறமைகளைப் பயன்படுத்தும் வகையில் வேலைகளை வடிவமைக்க வேண்டும் ஆகவே வேலைகளானது பணியாளர்களிடம் ஏற்கனவே உள்ள திறமைகளை அவர்கள் பயன்படுத்தக் கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டால் அது அவர்கள் தங்களுடைய வேலைகளில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருக்க உதவும் மேலும் இது அவர்களின் ஈடுபாட்டை அதிகப்படுத்துகிறது அவர்களை ஆர்வத்துடன் அந்த வேலையை செய்ய வைக்கிறது அதைத் தொடர்ந்து நிறுவனமும் தங்கள் பணியாளர்களிடமிருந்து அதிகபட்ச அவுட்புட்டை பெற இது உதவுகிறது அதுமட்டுமல்லாது பணியாளர்கள் நிறுவனத்திலேயே தொடர்ந்து இருப்பதற்கும் நிறுவனத்திற்காக வேலை செய்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதற்கும் இது உதவுகிறது அடுத்து இருப்பது செயல்திறன் மதிப்பீடு ஆகும் பணியாளர்கள் தங்கள் வேலையைச் செய்து இருக்கிறார்கள் இப்போது பணியாளருடைய அவுட்புட்டின் தரத்தை மதிப்பிடுவதற்கான நேரம் வந்து விட்டது ஆகவே இதை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீர்கள் செயல்திறன் மதிப்பீட்டு கிரிட்டெரியாவின் நியாயமான தரநிலைகளை உருவாக்க வேண்டும் செயல்திறன் மதிப்பீட்டு கிரிட்டெரியாவானது அதை அடையக் கூடிய அளவில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் இது போதுமானதாகவும் கடினமானதாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நிர்ணயிக்கப்படும் அந்த கிரிட்டெரியா அடையக் கூடிய அளவில் இருக்க வேண்டும் மற்றும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் அடுத்து இருப்பது தேவைப்படும் போதெல்லாம் உடனடியாக தலையிட்டு சப்பார்டினேட்ஸூக்கு தொடர்ந்து ஃபீட்பேக்கை அளிப்பதாகும் இதன் அர்த்தம் என்னவெனில் பணியாளர்களுக்குத் தொடர்ந்து ஃபீட்பேக்கை அளிக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களிடம் சொல்லப்பட வேண்டும் முடிந்தவரை அவர்களுடைய சிறந்த திறமையைக் கொண்டு வேலை செய்வதில் அவர்களுக்கு உதவுவதற்காக அடிக்கடி அவர்கள் செய்யும் வேலையில் தலையிட வேண்டும் ஆகவே பணியாளர்களை அவர்களுடைய மேற்பார்வையாளர்கள் தொடர்ந்து பார்வையிட்டு தொடர்ந்து அது பற்றிய ஃபீட்பேக்கை அளிக்க வேண்டும் பணியாளர்கள் தங்களுடைய அதிகபட்ச திறனின் அளவிற்கு அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற அளவிற்கு வேலையைச் செய்கிறார்களா என்பதை மேற்பார்வையாளர்கள் சரிபார்க்க வேண்டும் அத்துடன் மேற்பார்வையாளர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களது வேலையில் தலையிட வேண்டும் பின்னர் சரியான திசையில் பணியாளரை வழி நடத்த வேண்டும் அல்லது சரியான திசையில் செல்ல அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படிச் செய்வதால் மோசமாக வேலை பார்த்ததற்காக பணியாளரை ஒழுங்குபடுத்துகின்ற தேவையைக் குறைக்கலாம் அடுத்து இருப்பது பணிநீக்கம் அல்லது பாகுபாடு போன்றவற்றிலிருந்து பணியாளரைப் பாதுகாப்பதற்காக பணியாளர் மதிப்பீடுகளை முறையாக ஆவணப்படுத்துதல் ஆகும் எனவே பணியாளரின் செயல்திறன் குறித்த ஆவணங்கள் எப்போதுமே பராமரிப்பில் இருக்க வேண்டும் ஒருவேளை எதிர்காலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு பணியாளர் நியாயமில்லாத ஒரு செயலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்து அந்த பணியாளரின் முந்தைய பதிவுகளில் அவர் சிறந்த செயல்திறனை பெற்றிருப்பதாக இருந்தால் அதை அந்த பணியாளருக்கு ஆதரவாகப் பயன்படுத்த முடியும் இதனால் சற்றும் தாமதிக்காமல் அந்த பணியாளரைப் பணிநீக்கம் செய்வதிலிருந்து பாதுகாக்கலாம் அதுவே மறுபுறம் ஒரு பணியாளர் விரும்பத்தகாத நடத்தையில் ஈடுபடுவதை வழக்கமாகக் கொண்டிருந்தால் இந்த பதிவுகள் அந்த பணியாளருக்கு கேடு தருவதாகவே இருக்கும் அதனால் செயல்திறன் பதிவுகளானது இரு வழிகளில் செயல்படுகிறது ஆனால் இந்த ஆவணங்கள் எப்போதுமே உதவிக்கரமாகத் தான் இருக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பணியாளர்களைப் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கவே உதவுகிறது இந்த பிரச்சனைகள் மோசமான செயல்திறன் சார்ந்ததாக இருப்பின் அது நிறுவனம் அவர்களை பணிநீக்கம் செய்வதற்கான இறுதியான ஒரு காரணமாக மாறிவிடும் அடுத்து இருப்பது செயல்திறன் மதிப்பீடுகளின் திறனைக் கொண்டு செயல்திறன் விளைவுகளுடன் சேர்த்து பணியாளர்களின் நடத்தைகளையும் அளவிடுவதாகும் இதன் மூலம் அந்த பணியாளர்கள் ஃபீட்பேக்கை பெறுகிறார்கள் அதைப் பயன்படுத்தி அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த செயல்திறன் இலக்குகளை அடைய முயற்சிப்பார்கள் செயல்திறன் மதிப்பீடுகள் என்பது ஒருவரின் செயல்திறனை மிகத் துல்லியமான அளவீடுகளாக அளவிட முடியாது என்பதை முந்தைய சில விரிவுரைகளில் நாம் விவாதித்தோம் இருந்தாலும் இந்த செயல்திறன் மதிப்பீடுகளால் பணியாளர்களின் நடத்தையை அளவிட முடியும் அதனால் சில வழிகளில் இந்த மதிப்பீடுகள் ஃபீட்பேக் அளிப்பதற்காகப் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஃபீட்பேக் ஆனது பணியாளரான அவருடைய அல்லது அவளுடைய நடத்தையையும் அவருடைய அல்லது அவளுடைய தயாரிப்பையும் மேம்படுத்திக் கொள்ள அவருக்கு உதவுகிறது நடத்தை என்று நான் எதைச் சொல்கிறேன் என்றால் புரஃபசனல் நடத்தை வேலை தொடர்பான நடத்தை ஆகியவை ஆகும் அத்துடன் இங்கே கடைசியாக இருப்பது ஈடுசெய்தல் ஆகும் ஈடுசெய்தல் என்ற வருகிற போது அதில் நாம் தலையிட வேண்டியிருக்கும் ஈடுசெய்தல் என்பது எல்லா பணியாளர்களுக்குமான நியாயமான ஊதியக் கொள்கைகளின் கண்காணிப்பைக் குறிக்கிறது ஈடுசெய்தலைப் பொறுத்தவரை மனித வள மேலாளராக இருப்பவர் ஒரு பணியாளர் பெறுகின்ற பணம் சம்பளம் சலுகைகள் போன்றவை எவ்விதத்தில் பார்த்தாலும் நியாயமானதாகவே கருதப்படுவதை உறுதி செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் இந்த ஈடுசெய்தலுக்கான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம்அநீதிஇழைக்கப்பட்டதாகச்சொல்லி மேற்பட்ட பிரச்சனைகள்ஏற்படுவதைத்தடுக்கலாம் அடுத்து இருப்பதுமுறையீட்டுநுட்பம்ஆகும் இதுஊதியம் சார்ந்தமுடிவுகளைச்சவால் செய்வதற்கான உரிமையை பணியாளர்களுக்கு அளிக்கிறது ஆகவேஇந்தநியாயமானஈடுசெய்தல் முறையுடன் கூடுதலாகபணியாளர்கள் தாங்கள் செய்த வேலைக்குXஅளவு ஊதியம் மட்டுமே செலுத்தப்பட்டிருக்கிறதுஏன்Yஅளவு செலுத்தப்படவில்லை என்று நிறுவனத்திடம் மிகவும் சௌகரியமானபாதுகாப்பானதீங்கு ஏற்படாத வழியில்கேள்வியைக்கேட்கும் வகையில் சூழலைஏற்படுத்தித்தர வேண்டும் இது பணியாளர்கள் நிறுவனத்திலேயே தொடர்ந்து இருப்பதற்கு உதவுகிறது ஒருவேளை அவர்கள் மிகவும் நியாயமாக நடத்தப்படுவதாக உணர்ந்தால் நிறுவனத்தில் தவறான நடத்தைகளில் அவர்கள் ஈடுபடுவதும் குறையும் ஆகவே இவையெல்லாம் தான் ஒரு மனித வள மேலாளர்களாகவும் நிபுணர்களாகவும் ஒரு பணியாளருடைய தொழில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தலையிட்டு நாம் பயன்படுத்தக் கூடிய சில யுக்திகளாகும் மேலும் இதன் மூலம் பணியாளர்கள் நியாயமில்லாத நடத்தைகளில் ஈடுபடுவது குறைக்கப்படுகிறதா என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும் அத்துடன் முடிந்தவரை அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவையும் குறைகிறது இந்த விரிவுரையில் நான் உங்களிடம் கற்பித்தது இவை தான் அத்துடன் வரவிருக்கும் அமர்வில் மனித வள மேலாண்மையில் நாம் இதுவரை பார்த்த அனைத்தையும் பற்றி சுருக்கமாகப் பார்க்க முயற்சிப்போம் நான் சொன்னதைப் பொறுமையாகக் கேட்டதற்கு மிக்க நன்றி